வணக்கம் மற்றும் மீண்டும் வரவேற்கிறோம் எனவே "ட்விலைட் கேம்ஸ்" Games at Twilight II விளையாட்டில் குழந்தை பருவ கவலை குறித்த சொற்பொழிவைத் தொடரலாம் முந்தைய சொற்பொழிவில் குழந்தைகள் விளையாட்டின் சூழலில் கதையில் இருக்கும் மனநிலை அவநம்பிக்கையான மிருகத்தனமான மனநிலை ஆகியவற்றை நான் உங்களுக்கு வழங்கினேன் மேலும் ரகு வீட்டில் இருக்கும் அனைத்து குழந்தைகளாலும் அஞ்சப் படும் வகையில் அவர் இருப்பார் என்ற உணர்வும் எங்களுக்கு கிடைத்தது எனவே மறை மற்றும் தேடும் இந்த விளையாட்டின் ஆரம்பத்தில் மனுவை ராகுவை கண்டோம் Refer Slide Tim மனு மீண்டும் ஒரு சுருக்கமான உணர்வைக் கொடுத்தார்இந்த வீட்டிலுள்ள பல குழந்தைகளுக்கு ரகுவைப் பற்றிய அச்சத்தின ரகுவின் உருவத்தைச் சுற்றியுள்ள பயம் இந்த விவரத்தை விரிவுபடுத்தும் மற்றொரு சிறு பையனைப் பெறுகிறோம் ரகுவிடம் இருந்து ஒளிந்து கொண்டிருக்கும்போது ரவி செய்யும் நடவடிக்கைகள் என்ன எனவே ரவி பயத்தில் மூச்சு வாங்கினான் அவன் ரகுவால் காணப்படாதபடி எங்காவது புதைக்க விரும்புகிறான் மேலும் அவர் தனது பயத்தில் ஒரு சிறிய பந்தை கூட விழுங்குகிறார் ரகுவின் உருவம் குறித்து இந்த குழந்தைகள் கொண்டிருக்கும் கவலைகளின் தொகுப்பில் நகைச்சுவை உணர்வும் ஒரு சோகமான அம்சமும் உள்ளது ஆகவே குழந்தைகள் அவரைப் பார்ப்பது போலவே அவர்கள் மிகவும் பயங்கரமான பயமுறுத்தும் தந்தை உருவத்தைப் பார்ப்பார்கள் அவர்கள் மறைந்திருக்கும்போது ரவி ரகுவிடமிருந்து மறைந்திருக்கும்போது இந்த உருவத்தைப் பற்றி அவர் பயமுறுத்தும் காட்சியைப் பெறுகிறார் மேலும் ரகு குரோட்டன்களின் ஹெட்ஜை சீவுகிறார் எனவே அவர் ஒரு வகையான சீப்பு ஒருவரைக் கண்டுபிடிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்தை சீப்புவதற்கான செயல்பாடு உங்களுக்குத் தெரிந்த கொள்ள மிகவும் ஆர்வமாக உள்ளது ரகுவிலிருந்து மறைந்திருக்கும் நபரின் ஒரு பகுதியிலாவது செயல்பாடு ஆகவே நாங்கள் பரிந்துரைக்க இது ஒரு வகையான இராணுவ உருவகத்தைக் கொண்டுள்ளது என்பதையும் குறிப்பாக இந்த குறிப்பிட்ட சூழலில் பரிந்துரைக்கப்படலாம் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பின் ரகு நுட்பமான தாவரங்களை மிதிக்கும் போது தாவரங்களை மென்மையானவை நாம் இணைந்து அதை சமப்படுத்த வேண்டும் ஆனால் இந்த நுட்பமான தாவரங்களைப் பற்றி எந்தவிதமான உணர்திறனும் இல்லாமல் ரகு அவர்களை மிதிக்கிறான் ஏனென்றால் அவன் பாதிக்கப்பட்டவனைக் கண்டுபிடிக்கும் தொழிலில் தீவிரமாக இருக்கிறான் ஆகவே ரகுவின் உருவத்தில் ஒரு படையெடுப்பாளரைக் போன்ற உருவம் கொண்டிருக்கிறோம் இந்த குழந்தைகளுக்கு குறிப்பாக மனு மற்றும் ரவி மற்றும் பிற குழந்தைகள் இந்த நாளுக்குள் குறைந்தது ஒரு பெண்ணையாவது பயமுறுத்தி பிடித்தாக வேண்டும் என்ற சூழலின் பின்னணியில் அவன் இருந்தான் ஆகவே இளம்குழந்தைகள் சிறிய குழந்தைகள் சமூகத்தின் மத்தியில் ரகு பரவுகின்ற பயங்கரவாதத்தை ஒரு காலனித்துவ அல்லது வெளிநாட்டு சாம்ராஜ்யத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு நாட்டில் மக்கள் மத்தியில் இருக்கும் அச்சத்துடன் ஒப்பிடலாம் எனவே ரவி என்ன செய்கிறார் என்றால் அவர் ஒரு கொட்டகைக்குள் நுழைகிறார் உண்மையில் பழைய வீழ்ச்சியடைந்த கொட்டகை அதில் நிறைய பயன்படுத்தப்படாத பொருட்கள் உள்ளன ஆகவே இந்த குறிப்பிட்ட கதையின் பெரும்பான்மையான கதைகளை ஆக்கிரமித்துள்ள இந்த மறை மற்றும் தேடுதலுக்கான பெரும்பாலான விளையாட்டுக்கான மறைவிடமாகும் ரவிக்கு மேலும் இந்த கொட்டகை ஒரு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே தாயால் சுத்தம் செய்ய திறந்திருக்கும் மேலும் கதை சொல்பவர் கூறுகிறார் "மா பழைய உடைந்த தளபாடங்கள் மற்றும் மேட்டிங் மற்றும் கசியும் வாளிகள் மற்றும் வெள்ளை எறும்பு புற்றுகள் உடைக்கப்பட்டு அடித்துச் செல்லப்பட்டு பிளிட் சிலந்தி வலைகள் மற்றும் எலி துளைக்குள் தெளிக்கப்பட்டது இதனால் முழு செயல்பாடும் இருந்தது ஒரு ஏழை பாழடைந்த மற்றும் கைப்பற்றப்பட்ட நகரத்தை கொள்ளையடிப்பது எனவே ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அவள் எல்லாவற்றையும் எடுத்து ஒரு கிருமிநாசினியை அங்குள்ள அனைத்து கோப்வெப்களிலும் எலி துளைகளிலும் தெளிக்கிறாள் அவளுடைய செயல்பாடு ஒரு மோசமான பாழடைந்த மற்றும் கைப்பற்றப்பட்ட நகரத்தை கொள்ளையடிக்கும் ஒரு வெற்றியாளர்களின் செயல்பாடுகளை ஒத்திருக்கிறது எனவே மிகவும் சுவாரஸ்யமான படம் இந்த குறிப்பிட்ட தோட்டத்தில் நடைபெற்று வரும் படையெடுப்பு பற்றிய முந்தைய யோசனைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கிறது ரகு தனது முயற்சிகளில் அல்லது பாதையில் படையெடுத்தது அவர்களின் பல்வேறு மறைவிடத்தில் மறைந்திருக்கும் அனைத்து பாதிக்கப்பட்டவர்களையும் தேடும் எனவே இந்த குறிப்பிட்ட அத்தியாயத்திலும் வெற்றியாளர்களின் யோசனை மீண்டும் செயல்படுகிறது எனவே தாய் உருவம் அது மிகவும் சுவாரஸ்யமானது இந்த யோசனை அளிப்பவர் அல்லது கைப்பற்ற படுபவர் என்பது ஒரு தாயை பொருத்தது ஆகவே அவளே ஜெயிக்கிறாள் இந்த மோசமான பாழடைந்த மற்றும் கைப்பற்றப்பட்ட நகரத்தை கொள்ளையடிப்பது அவள்தான் எனவே மீண்டும் அனைத்து புள்ளிவிவரங்களும் பழைய புள்ளிவிவரங்களும் அதிகாரத்தின் புள்ளிவிவரங்களும் ஒரு வகையான வன்முறை கொடுமை மற்றும் மிருகத்தனத்தைக் கொண்டிருக்கின்றன இதுதான் இந்த குறிப்பிட்ட விவரிப்பில் தொடர்பு கொள்ளப்படுகிறது ஆகவே கொட்டகையை சுத்தம் செய்வதில் அழிப்பவரின் பங்காக செயல்படுவதே தாய் உருவம் நான் சிறிது நேரத்திற்கு முன்பு குறிப்பிட்டது போல ஒரு இடத்தை சுத்தம் செய்தல் கிருமி நீக்கம் செய்வது ஒரு வெற்றிபெற்ற நகரத்தை கொள்ளையடிப்பது மற்றும் வரையப்பட்ட இணைகளை ஒப்பிடுகிறது இங்கே பலவீனமானவர்கள் ஏழைகள் மற்றும் வென்றவர்கள் மற்றும் சிலந்திகள் மற்றும் எலிகள் போன்ற மிகவும் பாதிக்கப்படக்கூடிய உயிரினங்களுக்கு இடையில் உள்ளன அவை உண்மையில் சக்திவாய்ந்த மனிதர்களுடன் பாதிக்கப்படக்கூடியவை எனவே கொட்டகையில் இருக்கும் இந்த பூச்சிகள் மற்றும் பூச்சிகள் அனைத்தையும் மனிதர்கள் துரத்துகிறார்கள் அல்லது அழிக்கிறார்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே ஒப்பீடு இங்கே பலவீனமானவர்களுக்கும் சக்திவாய்ந்தவர்களுக்கும் இடையில் உள்ளது எனவே பலவீனமானவர்கள் சக்திவாய்ந்தவர்களால் அகற்றப்படுகிறார்கள் மீண்டும் தரவரிசையில் பின்தங்கி இணையாக இருக்கிறோம் எனவே சிலந்திகள் அல்லது பூச்சிகள் அல்லது எலிகள் சமூகத்தில் பலவீனமானவர்களுக்கும் ஏழைகளுக்கும் வெற்றிபெற்ற மக்களுக்கும் ஒப்பிடப்படுகின்றன எனவே அது அங்கு மிக முக்கியமான இணையாகும் இந்த கொட்டகை எப்படி இருக்கும் நான் குறிப்பிட்டுள்ளபடி இது ஒரு சிதைந்த கொட்டகை இது துருப்பிடித்த கீரல்கள் கொண்டது மற்றும் கதவுக்கும் சுவருக்கும் இடையில் ஒரு இடைவெளி உள்ளது இந்த இடைவெளி வழியாக எலிகள் மற்றும் நாய்கள் மற்றும் ரவி வழுக்கி விழுந்துவிடக்கூடும் மேலும் ரவி உண்மையில் தவிர்க்க ஒரு தடுமாற்றம் ரகுவால் கண்டுபிடிக்கப்பட்டது எனவே மீண்டும் ஒப்பீடு எலிகள் மற்றும் நாய்கள் மற்றும் ரவி இடையே ஒப்பீடு செய்கின்றன ஆகவே கதைசொல்லி இந்த மனிதர்கள் அனைவரையும் ஒரே அளவிலான விளையாட்டு மைதானத்தில் எவ்வாறு வைக்க முடியும் சக்திவாய்ந்த மனிதர்கள் விஷயங்களின் மகத்தான திட்டத்தில் ரவி போன்றவர்கள் பிரமிட்டின் உச்சியில் இருக்கும் ரவி போன்ற சிறுவர்கள் மற்றும் எலிகள் மற்றும் நாய்கள் ரகு போன்ற உண்மையிலேயே சக்திவாய்ந்த மனிதர்களின் தயவில் இருப்பதால் ஆசிரியர் அதை செய்ய முடியும் அதனால்தான் அவர்கள் ஒரே அளவிலான விளையாட்டு மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ளனர் எனவே நான் சொன்னது போல் பாதிக்கப்படக்கூடிய உயிரினங்களுக்கும் இங்குள்ள சிறு பையனுக்கும் இடையே ஒற்றுமைகள் உள்ளன இப்போது இந்த குறிப்பிட்ட கதையில் கொட்டகை ஒரு சுவாரஸ்யமான இடமாக உள்ளது ஏனெனில் உட்புறங்கள் குறிப்பாக உள்நாட்டு இடங்கள் இங்கு தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்பது இதன் சிறப்பு ரவி ஒரு நாள் மறைத்து வைத்திருக்கும் தாயின் அலமாரிக்கு உள்ளே பூட்டப்பட்டிருப்பார் என்பது உங்களுக்குத் தெரியும் பின்னர் அது அவருக்கு ஒரு கடினமான நேரம் ஆகும் இந்த ஒரே ஒரு குறிப்பு மட்டுமே உள்ளது நமக்கு கிடைக்கும் அகப்புற இடத்தின் ஒரே விளக்கம் அதுதான் மற்ற விளக்கங்கள் தோட்டம் மற்றும் இந்த குறிப்பிட்ட கொட்டகை ஒரு உள்துறை இடத்தைப் பற்றியது எனவே இந்த இடம் மிகவும் சுவாரஸ்யமானது ஏனென்றால் அதில் பயன்படுத்தப்படாத அனைத்து உள்நாட்டு பொருட்களும் செயலிழந்துவிட்டன இது இனி செயல்படவோ பயனுள்ளதாகவோ இல்லை மேலும் இது "இருண்ட மற்றும் மனச்சோர்வடைந்த சவக்கிடங்கு" என்று கதை கூறுகிறார் சவக்கிடங்கு என்பது ஒரு குறுகிய காலத்திற்கு இறந்த உடல்களை வைத்திருக்கும் இடமாகும் எனவே கொட்டகையை சவக்கிடங்கோடு ஒப்பிடுவது முற்றிலும் வினோதமானது மற்றும் மிகவும் இருண்டது இந்த குறிப்பிட்ட கதையில் ரவி நிறைய நேரம் செலவிடுகிறார் மேலும் செயல்படாத உள்நாட்டு விஷயங்களுக்கும் ரவியின் இருப்புக்கும் இடையில் பிணைக்கப்பட்டுள்ள சுவாரஸ்யமான சங்கங்கள் நிறைய உள்ளன கொட்டவும் உங்களுக்குத் தெரியும் அவர் ரகுவின் இந்த சக்திவாய்ந்த நபரிடமிருந்து தன்னை மறைத்துக்கொள்கிறார் எனவே கொட்டகை ஒரு புகலிடமாக மாறும் அது ஒரு புகலிடமாகவும் சவக்கிடங்காகவும் மாறுகிறது எனவே மரணம் எப்படியாவது சிலருக்கு ஒரு சரணாலயம் அந்த யோசனையும் அங்கே பரிந்துரைக்கப்படுகிறது எனவே இது மிகவும் கற்பனையான புனைகதை என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் தேசாய் Desai உண்மையிலேயே சக்திவாய்ந்த முறையில் பயன்படுத்தும் அடையாள மொழியின் அடுக்குகள் நிறைய உள்ளன மேலும் பல சங்கங்களும் யோசனைகளும் இங்கு தொட்டுள்ளன மேலும் ரவி கொட்டகையில் இருக்க பயப்படுவதாகவும் அது இருட்டாகவும் மனச்சோர்வுடனும் இருப்பதால் மட்டுமல்லாமல் இது அவருக்கு நிபந்தனையற்றது ஏனென்றால் சொல்லமுடியாத மற்றும் ஆபத்தான விலங்கு வாழ்க்கை நிறைய இருக்கலாம் ஒரு சிறுவனுக்கு மிகவும் பயமாக இருக்கும் சொல்லமுடியாத குறிப்பிட முடியாத சில உயிரினங்களை நீங்கள் அறிவீர்கள் ஏனென்றால் அவற்றைக் குறிப்பிடுவது அவர்களை இங்கே மீண்டும் உயிர்ப்பிக்கும் எனவே இந்த குழந்தை பருவ அச்சங்கள் அனைத்தும் அந்த சொற்றொடரில் மறைக்கப்பட்டுள்ளன "சொல்லமுடியாத மற்றும் ஆபத்தான விலங்கு வாழ்க்கை " எனவே இந்த கொட்டகை இருட்டாக இருக்கிறது அது பயமாக இருக்கிறது பயமுறுத்துகிறது மற்றும் பயமுறுத்தும் விஷயம் மீண்டும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சங்கங்களை அறிவுறுத்துகிறது மேலும் மரணத்தின் யோசனை ஒரு முறை மீண்டும் மீண்டும் தூண்டப்படுகிறது ஏனெனில் அந்தக் கொட்டகையில் ஒரு நிசப்தம் வாசனை இருப்பதாகவும் நிசப்தம் வாசனை ஒரு கல்லறைகளுடன் தொடர்புடைய வாசனை எனவே மீண்டும் அங்கு சிறிது நேரம் ரவிக்கு கொட்டகை ஒரு கல்லறையாக மாறுவது சிறப்பிக்கப்படுகிறது இது எழுத்தாளரால் மீண்டும் மீண்டும் குறிப்பிடப்பட்ட ஒரு யோசனை ஏனென்றால் அந்த கொட்டகையில் ரவி இருக்கும்போது எல்லா குழந்தைகளும் அவரை மறந்துவிடுகிறார்கள் உண்மையில் பெற்றோர் கூட அவரை மறந்துவிட்டார்கள் எனவே அவர் இறந்துவிட்டார் என்பது போலவே இருக்கிறது ரவியின் உணர்ச்சிகளின் முன்னிலையில் மீண்டும் தனிமைப்படுத்தப்பட்ட உணர்ச்சியின் உணர்வும் தொடர்பு கொள்ளப்படுகிறது அவர் அந்த சிறிய வரையறுக்கப்பட்ட இடத்திற்குள் இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட கொட்டகையில் அவர் சவப்பெட்டி போன்றவர் அவர் அந்தக் கொட்டகையின் உச்சவரம்பு கிட்டத்தட்ட அடையலாம் எனவே அது கிட்டத்தட்ட ஒரு சவப்பெட்டியைப் போன்றது அங்குள்ள உயிரினங்களில் சிலந்திகள் எறும்புகள் மற்றும் எலிகள் அடங்கும் நிச்சயமாக நிறைய தூசுகளும் உள்ளன என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இது மீண்டும் மிகவும் மிகவும் நிபந்தனையற்றது மற்றும் இந்த பட்டியலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் தூசி பற்றிய யோசனை மீண்டும் கதையின் தொடக்கத்தை நினைவு கூர்ந்தால் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியேற விரும்புகிறார்கள் அவர்கள் திறந்த வெளியில் இருக்க விரும்புகிறார்கள் இல்லையெனில் தூசி அவர்களை மூச்சுத் திணறுவது போல் அவர்கள் உணருவார்கள் எனவே மீண்டும் கொட்டகைக்கும் அங்குள்ள வீட்டிற்கும் இடையில் ஒரு சிறிய இணையானது இரு இடங்களும் இடைவெளிகளைக் கட்டுப்படுத்துவதாகத் தெரிகிறது எப்படியிருந்தாலும் நான் முன்னிலைப்படுத்த விரும்பும் நுட்பமான ஒப்பீடு மற்றும் ரவிக்கு குறைவாக அடையாளம் காணக்கூடிய திகில்கள் ஆகியவை பாம்புகள் அவரைப் பற்றி சறுக்கும் எண்ணத்தை உள்ளடக்கியது ஆகவே இது ஒரு சிறுவனுக்கும் அந்த அச்சங்களுக்கும் நிறைய அச்சங்கள் உள்ள இடமாகும் மேலும் அவை மொழியில் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றன என்பதும் மரணம் தொடர்பான தொடர்புடைய கருத்துக்களைக் கொண்டுவருகிறது பாழடைதல் குறிப்பாக சிலந்தி வலைகள் பயன்பாட்டைக் குறிக்கின்றன துஷ்பிரயோகம் என்பது பாழடைதல் மனிதர்களின் வசிப்பிடம் இல்லாமை மீண்டும் நிராகரித்தல் சிலந்தி வலைகள் போன்றவையும் உள்ளன வாழ்க்கையால் வெறுப்படைந்த மக்களால் பின்னால் விடப்பட்ட இடங்கள் பின்னர் மீண்டும் தவழும் வலம் உங்களுக்குத் தெரியும் மனிதர்கள் இல்லாமையால் மற்றும் மனித இருப்பு இல்லாததனால் மீண்டும் மிகவும் மிகவும் மனச்சோர்வடைந்த ஒரு கருத்தாகும் மேலும் தவழும் வலம் வருவதற்கு அந்த இடத்தின் ஒரு உணர்வு நமக்குத் தெரியும் உங்களுக்குத் தெரியும் செழித்து ஆதிக்கம் செலுத்துகிறது எனவே இந்த யோசனைகள் அனைத்தும் தொடர்பு கொள்ளப்படுகின்றன இந்த விவரிப்பில் மிக நுட்பமான முறையில் தெரிவிக்கப்படுகின்றன ஆகவே இங்கேயும் அங்கேயும் விசில் அடித்துக்கொண்டிருக்கும் ரகுவிடம் திரும்பிச் செல்வோம் ராகு விசில் அடிப்பது ஒரு பயங்கரமான வெற்றியாளரின் காலணிகளை ஆக்கிரமித்துள்ளது போலிருந்தது அல்லது உங்களுக்குத் தெரியுமா என்பது ஒரு வேட்டையாடுபவரின் அழைப்பு மற்றும் அவரது விசில் என்பது உங்களுக்குத் தெரியும் என்று சொற்பொழிவாளர் கூறுகிறார் கோபமாகவும் கூர்மையாகவும் மீண்டும் மீண்டும் ஒரு அப்பட்டமான பொருளைப் போலவோ அல்லது ஆயுதம் போலவோ ஆகிவிடுகிறார் மேலும் அவர் ஒரு குச்சியைப் பயன்படுத்தி ஹெட்ஜை வெறித்தனமாகத் தாக்குகிறார் ஏனென்றால் அவரால் எந்த மறைப்பையும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆகவே மனு அல்லது ரவி போன்ற ஒரு சிறுவனின் கண்களால் ரகு வாழ்க்கையை விட பெரியது என்ற உணர்வை நாம் பெறுகிறோம் ஆகவே அவருக்கு அடிபணிந்தவர்களுக்கு அவர் ஒரு கொடுங்கோலன் என்பதையும் நாம் புரிந்துகொள்கிறோம் எனவே இந்த அம்சங்கள் அனைத்தும் அவர் தோட்டத்தின் இடத்தை நோக்கி நகரும் அல்லது பயணிக்கும் விதம் மூலம் தொடர்பு கொள்ளப்படுகின்றன அவர் மிகவும் மிகவும் கடினமானவர் அவர் மிருகத்தனமானவர் அவர் கடுமையானவர் அவர் குழந்தைகளைச் சுற்றித் தள்ளுகிறார் அவர் தாவரங்களை கூட தாக்குகிறார் அவர் ஹெட்ஜை பெருமளவில் தாக்குகிறார் அதுவும் அவருக்கு மிருகத்தனத்தை நீங்கள் அறிந்திருப்பதைக் குறிக்கிறது சரி ரகு தனது தடியால் சுவரைத் தாக்கியதால் அவர் குதித்தார் ரகு தனது தடியால் சுவரைத் தாக்குகிறான் ரவி கொட்டகைக்குள் இருப்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் பின்னர் ரகு இங்கு இருப்பதை விரைவாக உணரவும் கிட்டத்தட்ட நிம்மதியடைந்தார் அது அவருக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தியது " எனவே சத்தம் என்ன என்பதை உணர்ந்தவர் ரவி எனவே ரவி கொட்டகைக்குள் இருக்கிறார் அவரைப் பற்றி உங்களுக்குத் தெரிந்த அனைத்து வகையான மெல்லிய உயிரினங்களையும் கற்பனை செய்து பாருங்கள் திடீரென்று அவர் இந்த சத்தத்தை வெளியில் கேட்கிறார் அது என்னவென்று அவர் உணரவில்லை ஆனால் அது ரகு சுவருக்கு எதிராக தனது குச்சியை அடிப்பதாக அவர் உணர்கிறார் அது என்ன என்பதை உணர்ந்தவுடன் அவர் பாதுகாக்கப்படுவதை உணர்கிறார் என்பதை கவனிக்க வேண்டியது மிக முக்கியம் ஆகவே ரகுவின் உருவத்தில் எங்களுக்குத் தெரிந்த ஒரு துன்புறுத்துபவரும் கொட்டகையில் இருக்கக்கூடிய பாம்புகள் என்ற கருத்தில் தெரியாத அச்சுறுத்தலும் உள்ளது எனவே இரண்டு துன்புறுத்துபவர்கள் உள்ளனர் ஒருவர் அறியப்படுகிறார் மற்றவர் தெரியவில்லை ரவி அறிந்தவுடன் அது கொட்டகைக்கு வெளியே தொங்குகிறது ஒரு அறியப்பட்ட வழக்கறிஞர் என்பதை உணர்ந்ததால் ரவிக்கு ஆறுதலாக இருந்தது அவர் உண்மையில் மிகவும் பாதுகாக்கப்படுகிறார் மேலும் குச்சி கிட்டத்தட்ட ஒரு சுவாரஸ்யமான பொருளாக மாறும் ஏனென்றால் ரகுவை விட பயங்கரமான விஷயங்கள் கொட்டகைக்குள் இருக்கக்கூடும் அது எல்லாவற்றையும் கண்ணோட்டத்தில் வைக்கிறது மேலும் அவர் ரகுவை தனது அறியப்பட்ட திகிலுடன் வரவேற்கிறார் ஆகவே ரவி தேவையற்ற வீட்டுப் பொருட்களுக்கு மத்தியில் நீண்ட நேரம் செலவழிக்கிறான் நேரம் அதிகமாக ஆக அவன் தன்மேல் சில பூச்சிகளை பெறுகிறான் அவன் ஒரு பூச்சியை அதன் முதுகில் அடித்து நொறுக்குகிறான் அது ஒரு சிலந்தியாக இருக்கக்கூடும் அவரது முதுகில் இருக்கும் சிலந்தி மிகவும் சுவாரஸ்யமானது இந்த வாழ்க்கைச் சுழற்சியில் இந்த விஷயங்களில் உண்மையில் பாதிக்கப்படக்கூடிய உயிரினங்களுக்கு எதிராக சிறுவர்கள் கூட வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் என்ற பொருளில் அவன் நினைக்கிறான் மேலும் அவர் தனது கால் வேலைக்கு அமர்த்தப்படுவதை உணர்கிறார் என்பதையும் அவர் ஒரு குளியல் தொட்டியில் ஓய்வெடுப்பதையும் உணர்கிறார் மேலும் நேரம் அதிகமாக ஆக இந்த வீட்டுப் பொருட்கள் தூக்கி எறியப்பட்டு ஒரு கொட்டகையில் பார்வைக்கு மறைந்திருப்பதைப் போலவே அவரும் பார்வைக்கு மறைந்திருப்பதை உணர்ந்தார் இந்த குறிப்பிட்ட கொட்டகையில் அவரும் தேவையற்றவர் அவர் சமுதாயத்தால் தேவையற்றவரா மீண்டும் சிலந்தி தாக்குதல் பூச்சி தாக்குதலையும் இந்த இடத்திலேயே தலையிட்ட இந்த குறிப்பிட்ட சிறுவனை உயிரினங்கள் கூட அச்சுறுத்துகின்றன என்றும் அவை அதில் இருந்து அவரை வெளியேற்ற வேண்டும் எனவே இந்த கொட்டகையிலிருந்து விடுபட ஆசை இருக்கிறது அவர் அதை விட்டுவிட்ட நேரம் விதி இது என்று அவர் கருதுகிறார் மேலும் அவர் "சூரியனில் இருக்கும் வரை மிகுந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்க விரும்புகிறார் வெளிச்சம் தோட்டத்தின் காலியான இடங்கள் அவரது சகோதரர்கள் சகோதரிகள் மற்றும் உறவினர்களின் பரிச்சயம் " எனவே அவர் கொட்டகைக்குள் நீண்ட நேரம் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதால் அவர் தனது சகோதர சகோதரிகள் மற்றும் உறவினர்களிடையே வெளியே இருக்க விரும்புகிறார் அவர் மனதில் சூரியன் ஒளி மற்றும் காலியான இடங்கள் இருப்பது மிகவும் சாதகமான படமாகும் அவை அனைத்தும் சுதந்திரம் திறந்தவெளி மற்றும் குடும்பத்தின் ஆறுதல் பற்றி ஆகும் எனவே அவர் தனது குடும்பம் மற்றும் குடும்ப இடத்தைப் பொறுத்தவரை தனது மனதில் ஒருவித சுதந்திரத்தை எதிர்பார்க்கிறார் ஆனால் இது அவர் மனதில் வைத்திருக்கும் ஒரு பார்வை என்றும் உண்மையில் அது முற்றிலும் வேறுபட்டது என்றும் நாங்கள் உணர்கிறோம் ஆகவே இந்த குழந்தைகள் வழக்கமாக மாலையில் பெற்றோருடன் மேற்கொள்ளும் செயல்களைப் பார்த்தால் இந்த நடவடிக்கைகள் அவர்களைப் பற்றி மீண்டும் மல்பெர்ரிகளை கொள்ளையடிப்பதை உள்ளடக்கியது இயற்கையை சூறையாடுவது அல்லது கொள்ளையடிப்பது என்ற எண்ணம் தெரிவிக்கப்படுகிறது எனவே ஒரு அப்பாவி குழந்தை கூட நெருக்கமான பகுப்பாய்வில் இருந்தார் ஒரு நெருக்கமான பார்வையில் அவர்கள் சுற்றியுள்ள சூழலில் ஏற்படுத்தும் வன்முறையை வெளிப்படுத்துவார்கள் மேலும் அவர்கள் சாப்பிடும் ஜமுன் கூட மிகவும் மகிழ்ச்சியான வழக்கம் அல்ல ஏனெனில் இது பற்களைப் பிளக்கும் இது ஒரு வலியான அனுபவம் எனவே இந்த வீட்டில் விளையாடுவது தொடர்பாக அவர்கள் செய்யும் எல்லாவற்றிற்கும் ஒரு துணைக்குரிய உரை உள்ளது நடவடிக்கைகளில் வன்முறை உள்ளது முறையான விளையாட்டுகள் கூட இயற்கையின் மற்றும் மனித சமுதாயத்தின் தாழ்ந்த அல்லது பலவீனமான கூறுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றன ஆகவே ரவி வெளியேறி தனது சமூகத்தில் மீண்டும் சேர வேண்டும் என்ற கருத்தை சிந்திக்கும்போது ரகு ஒரு பெண்ணைக் கண்டுபிடிக்கிறான் என்பது உங்களுக்குத் தெரியும் இக்கணம் மிகவும் மிகவும் கடுமையான மிருகத்தனமான பயமுறுத்தும் தருணம் ஏனெனில் அதில் அலறல்கள் உள்ளன அங்கே உள்ளது ஒரு விபத்தின் ஒலி மற்றும் புதர்களில் மக்கள் உருண்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே புதர்களிலும் செடி கொடிகளிலும் குழந்தைகள் சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் அவதூறுகள் உள்ளன எனவே இது மிகவும் மிகவும் துன்புறுத்தும் ஒரு படம் இது வெளி உலகத்திலிருந்து ரவிக்கு கொண்டு செல்லப்படுகிறது மேலும் ரவி கொட்டகைக்குள் இருக்கிறார் அவர் தனது குடும்பத்தில் சேருவது பற்றி யோசித்து வருகிறார் எனவே அந்த நேரத்தில் அவர் இந்த சத்தங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் மற்றும் அழுகைகள் அனைத்தையும் கேட்கிறார் அதுதான் வெளிஉலகின் உண்மை ஆகவே அவர் வெளியே செல்ல இது தகுந்த நேரம் இல்லை என்று நினைக்கிறார் ஒருவேளை அவர் இன்னும் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் ஏனெனில் அவர் வெற்றியாளராக விரும்புகிறார் ரகுவை தோற்கடிக்க விரும்புகிறார் ஆகவே இது அவரது இறுதி ஆசை "ரகுவைத் தோற்கடிப்பது கடுமையான குரல் கொடுக்கும் கால்பந்து சாம்பியன் மற்றும் பழைய பெரிய அதிர்ஷ்டசாலி குழந்தைகளின் வட்டத்தில் வெற்றியாளராக இருக்க வேண்டும் இது கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் அவர் முழங்கால்களை ஒன்றாகக் கட்டிப்பிடித்து இவ்வளவு வெற்றியைப் பற்றிய சிந்தனையைப் பார்த்து வெட்கத்துடன் சிரித்தார் ஆகவே இந்த சிறு குழந்தையான ரவியின் இதயத்தின் ஆசை இதுதான் எனவே உங்களுக்குத் தெரியும் அவர் அமைதியாக மீண்டும் கொட்டகையில் அமர்ந்திருக்கிறார் அவர் பெறும் வெற்றியை அவர் கிட்டத்தட்ட ருசித்து வருகிறார் அந்த பத்தியின் கடைசி வரியில் அந்த எதிர்பார்ப்பு தெளிவாக உள்ளது மேலும் இந்த சிறுவன் ரவிக்கு வெற்றியால் நிறைய பரிசுகள் உள்ளன அவரை வெட்கப்பட வைக்கிறது அது சிறுவனின் தன்மையைப் பொறுத்தவரை மிகவும் இனிமையானது எனவே இங்கு இரண்டு மாறுபட்ட கருத்துக்கள் உள்ளன ஒன்று வலிமையானவர்களுக்கு எதிராக பலவீனமானது ரவியைப் போன்ற பலவீனமானவர்கள் மற்றும் ரகுவை போன்ற வலுவான நபர்களுக்கு எதிராக ரவி மனு போன்ற இளைஞர்களும் பிடிபட்ட பெண்ணும் ராகுவைப் போன்ற வயதானவர்களும் மிகவும் வலிமையானவர்கள் மிகவும் சக்திவாய்ந்தவர்கள் இந்த இளம் குழந்தைகள் மற்றும் சிறுமிகளைப் போன்ற அனுபவமற்றவர்கள் அதிகாரத்திற்காக நிற்கும் ரகுவைப் போன்ற மிகவும் அனுபவம் வாய்ந்த குழந்தைகள் பின்னர் உங்களுக்குத் தெரியும் தற்போதைய பலவீனம் இப்போது உருவாகி வரும் நிகழ்காலம் கடந்த காலத்திற்கு எதிராக புதிதாக ஒன்றிணைந்து உருவாகி ஒன்றிணைந்து அதன் ஆர்வத்திலும் செயல்பாட்டிலும் உறுதியாக உள்ளது எனவே இந்த இரண்டு கதைகளின் கருத்துக்களும் இந்த குறிப்பிட்ட கதையில் ஒருவருக்கொருவர் முரண்படுகின்றன ஆகவே இப்போது காட்சியில் எங்களுக்கு அந்திமாலை இருக்கிறது சூரியன் மறைந்துவிட்டது தோட்டம் தோட்டக்காரரால் தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது மற்றும் உள்வரும் சிட்டுக்குருவிகள் பூகெய்ன்வில்லா மரத்தில் சத்தம் எழுப்புகின்றன ரவி இன்னும் அந்தக் கொட்டகைக்குள் இருக்கிறார் அவர் கொட்டகையிலிருந்து வெளியில் நிலப்பரப்பைப் பார்க்க முயற்சிக்கிறார் அவரால் புல்வெளியைக் காண முடியவில்லை புல்வெளி காணப்படவில்லை மேலும் அவர் இருக்கும் இடத்திலிருந்து மனித சமுதாயத்திற்கு அவரால் செல்ல இயலாது என்ற பொருளில் அது மிகவும் அடையாளமாக உள்ளது இந்த அமைப்பு சவப்பெட்டி போன்று இருந்தது அவர் மனித சமுதாயத்துடன் தொடர்பு இல்லாததால் எங்கு சென்றிருப்பார் ஒருவேளை இறந்திருக்கக்கூடும் எனவே தோட்டத்திற்கு நீர்ப்பாசனம் செய்வதன் மூலம் ஒரு வகையான இணக்கமான வளிமண்டலம் உருவாகும்போது ரகு இன்னும் அந்த அமைதி அனுபவத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறார் இப்போது அவர் கொட்டகைக்குள் காத்திருக்கும்போது ரவியின் மனதில் சில கேள்விகள் எழுகின்றன "அவர் குழந்தைகளின் குரல்களைக் கேட்க முடியுமா அவரது பார்வையில் இருந்து புல்வெளி மூடப்பட்டது அவர் குழந்தைகளின் குரல்களைக் கேட்க முடியுமா அவரால் முடியும் என்று அவருக்குத் தோன்றியது அவர்கள் கோஷமிடுவதையும் பாடுவதையும் சிரிப்பதையும் அவர் கேட்க முடியும் என்று அவருக்குத் தோன்றியது ஆனால் விளையாட்டைப் பற்றி என்ன என்ன நடந்தது அது முடிந்திருக்குமா அவர் இன்னும் கண்டுபிடிக்கப்படாதபோது அது எப்படி இருக்கும் " எனவே மூன்றாம் நபர் கதை மூலம் தொடர்பு கொள்ளப்பட்ட இந்த சொற்களின் தொகுப்பும் இந்த குறிப்பிட்ட சிறுவன் ரவியின் சிந்தனை செயல்முறையாக இருக்கலாம் ஆகவே இந்த குறிப்பிட்ட சாற்றில் இந்த மறைமுக சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கிறது ஏனெனில் அவர் குழந்தைகளின் குரல்களைக் கேட்க முடிகிறது மேலும் குழந்தைகளின் குரல்கள் பாடுவது சிரிப்பது போன்ற பல விஷயங்களைச் செய்வதாகத் தெரிகிறது ஆனால் காணாமல் போன ரவியைப் பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை ரகு அவரைத் தேடுவதாகத் தெரியவில்லை அதனால் விளையாட்டுக்கு என்ன நேர்ந்தது அது நிறுத்தப்பட்டுள்ளதா ஆனால் அவரை கண்டு பிடிக்காத போது அது எப்படி முடிந்திருக்கும் எனவே இவை ரவியின் மனதில் ஓடும் சில கேள்விகள் அடுத்த அமர்வில் ரவி வழியாக ஓடும் குழந்தைபருவ கவலையின் அடிப்படையில் மீதமுள்ள கதையைப் கவனிப்போம்